எனவே அடுத்து நாம் மீண்டும் வருகிறோம் எனவே மற்றொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் 4500225 வோல்டேஜ் ஸ்டெப் டௌன் டிரான்ஸ்பார்மர் 50 ஹெர்ட்ஸ் ப்ரீக்வென்சி சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்பார்மர் ஒரு திருப்பத்திற்கு தோராயமாக 15 வோல்ட் அலகு வழங்கப்பட வேண்டும் இது அதிகபட்சமாக ஃப்ளக்ஸ் 1 4 வெபர்மீட்டருக்கு2 செயல்படுகிறது முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை திருப்பங்களின் எண்ணிக்கையை கணக்கிடுங்கள் மையத்தின் குறுக்கு வெட்டு பகுதி இந்த இரண்டு விஷயங்கள் நாம் தீர்மானிக்க வேண்டும் E1 எனவே emf per turn E1 N1 E2 N2 15 எனவே இது வழங்கப்படுகிறது N1 E1 15 இது E1 எனவே E2 N2 15 அந்த வழியில் அதை உருவாக்க முடியும் எனவே இது 450015 இது 300 ஆகும் ஏனெனில் இது 4500 வோல்ட் இருக்கும் முதன்மை பக்கமாகும் இதே போல் இரண்டாம் பக்க 225 வோல்ட் எனவே N2 22515 எனவே N2 15 ஆகும் இப்போது E1 4 44 ∅m f N1 நமக்குத் தெரியும் எனவே ∅m E1 மதிப்பையும் இந்த எல்லா மதிப்புகளையும் மட்டும் வைக்கவும் எனவே E1 4500 ஆகும் எனவே 0 0676 வெபர் பெறுவோம் எனவே A ∅m A ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எனவே A ∅m Bmax எனவே ∅m க்கு அதிகபட்ச ஃப்ளக்ஸ் டென்சிட்டி 1 4 மீட்டர்2 க்கு வெபர் வழங்கப்படுகிறது எனவே இது அடிப்படையில் 0 0483 மீட்டர்2 ஆகையால் 483 சென்டிமீட்டர் 2 எனவே இப்போது அடுத்தது டிரான்ஸ்பார்மர் லோடு ல் இருக்கும் போது எனவே முதலில் இந்த சர்க்யூட் வரைவதற்கு செல்ல வேண்டும் இது முதன்மை பக்கமாகும் இது இரண்டாம் பக்கமாகும் ஒரு லோடு இணைக்கப்பட்டுள்ளது இப்போது நாம் மேக்னட் சர்க்யூட் படத்திலிருந்து இந்த R1 மற்றும் X1 இவை இரண்டும் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ரியாக்டன்ஸ் இந்த இரண்டு ரெசிஸ்டன்ஸ் யும் நாம் இங்கே வைக்கிறோம் நாம் எதுவும் இங்கே இல்லை என்பதால் எனவே இதை E1 என்று அழைக்கிறோம் இந்த R1 X1 ஐ புறக்கணிக்கிறது E1 V1 ஆகும் ஆனால் அந்த நேரத்தில் லோடு இருக்கும் போது இது R1 X1 ஆகும் எனவே இது வோல்ட் ஆகும் இது ஒரு ஐடியல் டிரான்ஸ்பார்மர் R1 X1 இங்கே உள்ளது எனவே இது V1 இது E1 மற்றும் இது V1 மற்றும் அம்பு குறிப்புகள் என்றால் அதன் நேர்மறையானவை இதேபோல் இங்கே ஒரு லோடு உள்ளது Z L என்பது லோடு இது லோடு முழுவதும் வோல்டேஜ் V2 மற்றும் இந்த R2 மற்றும் X2 இது இரண்டாம் பக்கமாக இருந்தது இது ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ரியாக்டன்ஸ் எனவே அந்த நோ லோடு முறையில் இரண்டாம் நிலை மின்சாரம் இல்லை முதன்மை பக்கம் AC வோல்டேஜ் ம் மட்டுமே பயன்படுத்தப்படுவது மின்சார லோடு இல்லை I0 மிகச் சிறியது இது தூண்டப்படும் மின்சாரம் என்று அழைக்கப்படுகிறது இது இரண்டு கூறுகளைக் கொண்டுள்ளது ஒன்று அந்த மைய இழப்புகளுக்கு மற்றோன்று மக்னேடைசிங் சக்திகளை உற்பத்தி செய்வதற்கு இருக்கும் இப்போது இந்த முறையில் அது லோடுக்கு இணைக்கப்பட்டுள்ளது இப்போது எதற்கும் செல்வதற்கு முன் இது N1 டர்ன் மற்றும் இது N2 டர்ன் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை வைண்டிங்குகள் மற்றும் இந்த வோல்டேஜ் E1 மற்றும் இந்த வோல்டேஜ் E2 E1 மற்றும் E2 வோல்டேஜ் அடிப்படையில் ஐடியல் டிரான்ஸ்பார்மர் என்று சொல்ல முடியும் எனவே இப்போது அந்த மேக்னட் சர்க்யூட் கை விதி இது மின்சாரத்தின் திசை எடுக்கப்பட்டது என்று வைத்துக்கொள்வோம் அதை நீக்குகிறேன் எனவே இது மின்சாரத்தின் திசையாகும் எனவே மின்சாரத்தின் திசையில் ஒரு கண்டக்டரை கொண்டால் மேலே இருக்கும் எனவே இந்த பக்கத்திலிருந்து ஃப்ளக்ஸ் திசை ∅ எனவே லோடு இணைக்கப்பட்டுள்ளதால் மின்சாரம் இப்படி பாயும் எனவே மின்சாரத்தின் திசையில் கண்டக்டரை கொண்டால் இதுவும் இந்த வழியில் இருக்கும் அதாவது பயனுள்ள ஃப்ளக்ஸ் குறையும் எனவே அந்த முறையில் என்ன நடக்கிறது mmf உற்பத்தி செய்யப்படுகிறது இது N1 I1 ஆக இருக்கும் மேலும் இது N2 I2 ஆக இருக்கும் இது N1 I1 N2 I2 ஆக இருக்கும் என்னிடம் இந்த டிரான்ஸ்பார்மர் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இது ஒரு டிரான்ஸ்பார்மர் சின்னம் என்று என்னிடம் உள்ளது இது டிரான்ஸ்பார்மர் என்னிடம் உள்ளது இது மின்சாரம் I1 இது என்னுடையது இது டிரான்ஸ்பார்மர் என்று வைத்துக்கொள்வோம் இங்கு பாயும் மின்சாரம் உதாரணமாக I1 என்று சொல்லுங்கள் இங்கே டிரான்ஸ் இது N1 இது இரண்டாம் நிலை முதன்மை இரண்டாம் நிலை மற்றும் இங்கே மின்சாரம் இது I1 என்று சொல்லுங்கள் இந்த முறை இது N2 மற்றும் மின்சாரம் இங்கே I2 நுழைவதை எடுத்துக்கொள்கிறேன் இங்கே ஒரு புள்ளியை வைக்கவும் ஒரு ஐடியல் டிரான்ஸ்பார்மர்க்கு இங்கே ஒரு புள்ளியை வைக்கவும் எனவே இந்த பக்கத்தில் I1 N1 மற்றும் இந்த பக்கத்தில் N2 I2 ரிலக்டன்ஸ் ∅ மின்சாரம் இரண்டும் நுழைவதால் மேக்னட் சர்க்யூட்டுக்கு நாம் அதை கூட்டுகிறோம் ஏனென்றால் கை விதியை பயன்படுத்துகிறோம் அவ்வாறு செய்தால் ஒரு ஐடியல் டிரான்ஸ்பார்மர்க்கு ரியாக்டன்ஸ் என்பது R 0 அவ்வாறு இருந்தால் I1 N1 I2 N2 0 அதாவது அதை நீக்குகிறேன் அதாவது I1 N1 N2 I2 அதாவது I1 மற்றும் I2 ஆகியவை எதிர் கட்டமாக இருக்கும் N1 N2 மாறிலி மற்றும் I1 மற்றும் I2 எதிர் கட்டமாக இருக்கும் எனவே இங்கே ஒரு புள்ளியை வைத்தால் இங்கே ஒரு புள்ளியை வைத்தால் இது போன்ற மின்சாரத்தின் திசையை எடுத்துக் கொண்டால் எனவே N1 I1 N2 I2 அதாவது எதிர் கட்டத்தில் அதாவது மின்சாரத்தின் திசை இந்த வழிதான் இது லோடுக்கு செல்கிறது எனவே அதை அழிக்க விடுகிறேன் எனவே டிரான்ஸ்பார்மர் லோடு என்று அழைக்கப்படுகிறது எனவே இப்போது இந்த சமமான சர்க்யூட் நாம் பார்த்திருக்கிறோம் பின்னர் அதன் வழியாக நாம் செல்ல முடியும் ஆனால் சொல்வதை கேளுங்கள் இதை பற்றி எழுதிய குறிப்புகள் என்னிடம் உள்ளது எனவே R1 மற்றும் X1 முதன்மை பக்க ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ரியாக்டன்ஸ் மற்றும் இது நாம் இதைக் குறிக்கிறோம் Ic மற்றும் Im என்று அழைக்கிறோம் இது AC கொடுக்கும் முதன்மை பக்கமாகும் எனவே இந்த Ic மின்சாரமானது ஒரு முக்கிய இழப்பு கூறு என்று அழைக்கப்படுகிறது எனவே இது குறிப்பிடப்படலாம் அதற்கு சமமான ரெசிஸ்டன்ஸ் இதேபோல் மின்சார லோடுகளில் மேக்னட் ஆக்கும் லோடு அதை தூண்டலில் குறிப்பிடலாம் எனவே இது மின்சார I0 ஆகும் எனவே இவை இரண்டையும் ஒரு இணை சர்க்யூட்டுகளுக்கு அர்த்தப்படுத்துகின்றன எனவே அது I0 Ic j Imஐக் கொடுக்கும் இது R2 மற்றும் X2 ஆகிய இரண்டாம் பக்கமாகும் இது லோடு வழியாக பாயும் மின்சாரமாகும் இது ஃபெரோ மேக்னட் பொருள் முதன்மை இரண்டாம் நிலை முடிவடைகிறது இது லோடு இது லோடு V2 ஆகும் வோல்டேஜ் அது உடனடி துருவமுனைப்பு மற்றும் இது இந்த முறை இது N1 திருப்பங்கள் N 2 திருப்பங்கள் இப்போது நான் இப்போது இங்கிருந்து மின்சாரம் I1 ஆகும் ஆனால் I0 இங்கே போகும் மின்சாரத்தின் ஒரு பகுதி I0 Ic j Im ஆனால் ஆம் மின்சாரம் I2 அதாவது I1 I0 I2 எனவே இந்த முறையில் என்ன நடக்கும் என்பது முதன்மை வைண்டிங் வழியாக செல்லும் மின்சாரமாகும் முன்னதாக நான் I1 ஐ பார்த்தேன் ஏனெனில் சிறந்த பரிமாற்றத்திற்காக இந்த விஷயங்கள்IcIm அனைத்தும் புறக்கணிக்கப்படுகின்றன இப்போது இந்த மின்சார இது I2 N1 mmf I2 N2 எனவே I2 எண்ணைத் தீர்க்கும்போது இது N2 N1 I2 ஆக இருக்கும் இதை நாம் செய்வோம் ஆனால் I2' N1 I2 N2 வந்திருக்க வேண்டும் எனவே அதாவது I2 ஒரு I2 எதிர் கட்டத்தில் உள்ளது இது I0 புறக்கணிக்கப்படுகிறது பின்னர் I2 I1 அதனால்தான் நான் N1I1 மற்றும் ஒரு ஐடியல் டிரான்ஸ்பார்மர்யில் எழுதினேன் எனவே இதன் பொருள் MMF முதன்மை பக்கமானது இரண்டாம் பக்கத்தின் MMF மெக்னிட்யூடு க்கு சமமாக இருக்க வேண்டும் மேலும் இந்த அடையாளமும் நான் சொன்னேன் எனவே இதன் பொருள் என்னவென்றால் நான் பேஸர் வரைபடத்தை வரைவேன் பின்னர் இந்த I2 மற்றும் இந்த I2 எதிர் கட்டத்தில் இருக்கும் இது கட்ட மாற்றத்தின் 180 டிகிரி வித்தியாசம் எனவே இந்த முறையில் E1 N1 d ∅ dt என்பதை நாம் அறிவோம் எனவே E1 இதை இது ஏற்கனவே நாம் பார்த்தது ஏற்கனவே மேக்னட் ஐக் சர்க்யூட்டுகளில் பார்த்தோம் ஒன்று அல்லது இரண்டு கணக்கீடுகளையும் நாம் தீர்த்துள்ளோம் எனவே இது E1 E2 முன்பு இந்த விஷயம் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது இப்போது பேஸர் வரைபடத்தைப் பார்த்தால் ஜூம் குறைக்க அனுமதிக்கிறேன் எனவே முதலில் ஒன்று அல்லது இரண்டு விஷயங்களை பேஸர் வரைபடத்தைப் பார்த்தால் இது இங்கு இல்லை இது இங்கு இல்லை எனவே இந்த முறையில் V1 மற்றும் இ 1 பேலன்ஸ் இழந்து விட்டது என்பதை தெளிவுபடுத்துகிறேன் ஏனெனில் அது இரண்டாம் நிலை லோடுடன் உள்ளது மற்றும் V1 உள்ளது முதலில் சர்க்யூட் பற்றி விளக்குகிறேன் எனவே V1 E1 பின்னர் இது I1 R1 மற்றும் இது 90 டிகிரி ஆகும் ஏனெனில் இது ரியாக்டன்ஸ் எனவே I1 X1 எனவே இது V1 எனவே அதை நீக்குகிறேன் எனவே சர்க்யூட்டைப் பார்த்தால் இந்த பேஸர் வரைபடத்தை வரையும் போது V1 ஐ ஐடியல் டிரான்ஸ்பார்மர் V1 இ 1 க்கு முன்பு இருக்கும் ஆனால் இப்போது இந்த லோடுடன் உள்ளது ஏனெனில் டிரான்ஸ்பார்மர் லோடுடன் உள்ளதால் எனவேR1 I1 j I1 X1 எனவே அதனால்தான் V1 E1 I1 R1 j I1 X1 அதனால்தான் இந்த phasor வரைபடத்தில் இவ்வாறு உள்ளது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் இது I1 I2 I0 இப்போது இது I0 ஆகும் இது லோடு மின்சாரம் இல்லை இது I2 மற்றும் இது I1 ஆனால் I2 மற்றும் I2 இரண்டாம் நிலை மின்சாரம் எதிர் கட்டமாக இருக்க வேண்டும் எனவே அதனால்தான் இது I2என்பது இங்கே எழுதப்பட்டுள்ளது இது I2' இந்த விஷயம் என்றால் இது I2 ஆக வைத்துக் கொள்ளுங்கள் அவை எதிர் கட்டத்தில் இருக்கும் எனவே அதனால்தான் இது I2 மற்றும் இது I2 இங்கே வரையப்பட்டுள்ளது இந்த phasor I2 இந்த phasor I2' எனவே அதை நீக்குகிறேன் ஆகையால் இரண்டாம் பக்கத்தில் E2 E2 V2 I2 R2 j I2 ஆக இருக்கும் இந்த சர்க்யூட் வட்டத்தில் KVL ஐப் பயன்படுத்தினால் அதை அழிக்க அனுமதிக்கிறேன் எனவே இது E2 இந்த சர்க்யூட்டிலும் இது E1 இது E2 மற்றும் இது எனவே KVL ஐப் பயன்படுத்தினால் E2 V2 I2 R2 j I2 X2 எனவே இதன் பொருள் இது E2 V2 I2 R2 மற்றும் இந்த I2 X2 இந்த கோணம் 90 டிகிரி இந்த கோணம் 90 டிகிரி இருக்கும் இதன் விளைவாக இந்த வோல்டேஜ் வீழ்ச்சி I2 R2 ஆக இருக்கும் அதேபோல் இந்த பகுதியும் I2 I1 R1 ஆக இருக்கும் மேலும் இந்த மின்சார I1 I0 I2 ஆக இருக்கும் மற்றும் V1 மற்றும் I1 க்கு இடையிலான கோணம் ∅ 1 இதேபோல் I2 மற்றும் V2 க்கு இடையிலான கோணம் ∅ 2 ஒரே விஷயம் என்னவென்றால் இந்த பகுதி இல்லை இந்த பகுதி இல்லை எனவே I2 மற்றும் I2 எதிர் கட்டத்தில் உள்ளன எனவே இது ஃப்ளக்ஸ் ∅ குறிப்பு பேஸர் எனவே இந்த பேஸர் வரைபடம் லோடு உள்ள பரிமாற்றம் இந்த பேஸர் வரைபடத்தில் இதை அறிகிறோம் எனவே எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது டிரான்ஸ்பார்மர் லோடு இருக்கும் போது மின்சார I2 இரண்டாம் நிலை வைண்டிங்களில் பாயும் இரண்டாம் நிலை MMF I2 N2 இரண்டாம் நிலை ஃப்ளக்ஸ் தொகுப்புகள் முதன்மை MMF ஃப்ளக்ஸ் உற்பத்தியைக் குறைக்க முனைகின்றன அதாவது இது முதன்மை MMF ஆகும் இது I2 N1 ஆக இருந்தது இது இரண்டாம் நிலை mmf I2 N2 ஆகும் கை விதி அதைப் பயன்படுத்தவும் பின்னர் ஃப்ளக்ஸ் திசையைக் காணும் பின்னர் அதைப் பார்த்தால் அது அந்த பயனுள்ள ஃப்ளக்ஸைக் குறைக்க முயற்சிக்கும் இங்கே எழுதப்பட்டிருப்பது ஒரு மேக்னட் சர்க்யூட்டிலிருந்து கை விதி மின்சாரத்தின் ஓட்டத்தின் திசையில் கடத்தியைப் பிடிக்கவும் இது ஃப்ளக்ஸ் ன் திசையாக இருக்கும் எனவே இரண்டாம் நிலை ஃப்ளக்ஸ் I2 N2 உற்பத்தி செய்யப்படும் ஃப்ளக்ஸ் முதன்மை MMF ஃப்ளக்ஸ் இதன் விளைவாக E1 குறைகிறது மற்றும் V1 மற்றும் E1 க்கு இடையிலான சமநிலை இனி இருக்காது ஆகையால் இரண்டாம் நிலை MMF முன்னிலையில் முதன்மை MMF உற்பத்தியை சமமாக உருவாக்க வேண்டும் ஆனால் N2 I2 என்று திசையில் எதிர்மாறாக இருக்கிறது N2 I2 என்று I0 புறக்கணிக்கப்பட்டால் I2 I1 அடுத்தது டிரான்ஸ்பார்மர்யின் கட்டுமானம் எனவே இது ஒரு புத்தகத்திலிருந்து நான் எடுத்தது எனவே பொதுவாக கணக்கீடுகளையும் சமமான சர்க்யூட் பிற விஷயங்களையும் நாம் பார்த்து கொண்டோம் இது கோர் வகை டிரான்ஸ்பார்மர் ஆகும் இது குறைந்த வோல்டேஜ் அந்த உயர் வோல்டேஜ் வைண்டிங் மேலே அவை இருக்கின்றன இது லேமினேட் கோர் ஆகும் அது நடைமுறை டிரான்ஸ்பார்மர் ஷெல் வகை டிரான்ஸ்பார்மர் குறைந்த வோல்டேஜ் வைண்டிங் மற்றும் உயர் வோல்டேஜ் வைண்டிங் குறைந்த வோல்டேஜ் வைண்டிங் மற்றும் உயர் வோல்டேஜ் வைண்டிங் எனவே இவை இரண்டு வகை வெவ்வேறு இரண்டு வெவ்வேறு வகை கட்டுமானங்கள் கோர் வகை மற்றும் ஷெல் வகைக்கு இடையிலான வேறுபாடுகளை நீங்கள் படிக்கலாம் இது இங்கே நான் தவிர்க்கிறேன் எனவே இந்த முறையில் இந்த வகையான கட்டுமானம் செய்யப்படுகிறது ஏனெனில் இது கோர் வகை மற்றும் ஷெல் வகை குறைந்த மற்றும் உயர் வோல்டேஜ் வைண்டிங்குகள் காட்டப்பட்டுள்ளது கசிவு ஃப்ளக்ஸ்யை குறைப்பதில் பயன்படுகின்றன இதேபோல் பல MVA வில் மதிப்பிடப்பட்ட பவர் டிரான்ஸ்பார்மருக்கு 50 ஹெர்ட்ஸ் அல்லது 60 ஹெர்ட்ஸ் ப்ரீக்வென்சிணில் இயங்குகிறது இது அமெரிக்கா 60 ஹெர்ட்ஸ் மற்றும் 50 ஹெர்ட்ஸ் அல்லது 60 ஹெர்ட்ஸ் இரண்டும் ஜப்பானில் உள்ளன பயன்படுத்தப்படும் கோர் பொருள் பொதுவாக லேமினேட் சிலிக்கான் ஸ்டீல் ஆகும் லேமினேஷன்கள் எடி மின்சாரத்தைக் குறைக்கின்றன அதனால்தான் லேமினேட் மற்றும் சிலிக்கான் எஃகு ஹைஸ்டெரிஸிஸ் இழப்பை குறைந்தபட்சமாக வைத்திருக்கிறது பெரிய டிரான்ஸ்பார்மர்கள் மின் நிலைய பிரதான விநியோக அமைப்பிலும் தொழில்துறை விநியோக சர்க்யூட்டிலும் பயன்படுத்தப்படுகின்றன எனவே சிறிய சக்தி டிரான்ஸ்பார்மர் பல பயன்பாடுகளைக் கொண்டுள்ளது உதாரணம் வெல்டிங் மற்றும் ரெக்டிஃபையர் சப்ளைஸ் பின்னர் பெல் சர்க்யூட் இறக்குமதி செய்யப்பட்ட சலவை இயந்திரம் சிறிய சக்தி டிரான்ஸ்பார்மர்க்கு பல விஷயங்கள் உள்ளன இப்போது மற்றொரு விஷயம் இது பொது அறிவுக்கு மட்டும் ஒரு சில மில்லி வோல்ட் ஆம்பியரிலிருந்து 20 வோல்ட் ஆம்பியருக்கு மிகாமல் மதிப்பிடப்பட்ட ஆடியோ ப்ரீக்வென்சி டிரான்ஸ்பார்மர் களுக்கு சுமார் 15 கிலோ ஹெர்ட்ஸ் வரை ப்ரீக்வென்சிகளில் இயங்குகிறது சிறிய கோர் லேமினேட் சிலிக்கான் ஸ்டீல் அப்ளிகேஷன் ஆடியோ பெருக்கி அமைப்பால் ஆனது இது பொது அறிவின் நோக்கத்திற்காக மட்டுமே ரேடியோ ப்ரீக்வென்சி டிரான்ஸ்பார்மர் இது மெகா ஹெர்ட்ஸ் ப்ரீக்வென்சி ல் இயங்குகிறது ஏர் கோர் ஃபெரைட் கோர் அல்லது டஸ்ட் கோர் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது எனவே ஃபெரைட் என்பது சிலிக்கான் எஃகுக்கு ஒத்த மேக்னட் பண்புகளைக் கொண்ட ஒரு பீங்கான் பொருள் ஆனால் அதிக ரெசிஸ்டன்ஸ் கொண்டுள்ளது டஸ்ட் கோர் கார்போனைல் இரும்பு அல்லது அல்லாய் நுண்ணிய துகள்களைக் கொண்டுள்ளது அவை நிக்கல் மற்றும் இரும்பு ஆகியவற்றின் பயன்பாடு வானொலி மற்றும் தொலைக்காட்சி ரிஸீவர்களில் உள்ளது இப்போது அடுத்ததாக இந்த டிரான்ஸ்பார்மர் வைண்டிங் பொதுவாக எனாமல் கொண்டு பூசப்பட்ட காப்பர் கல்லூரியில் முதல் ஆண்டு ஆய்வகத்தில் இதை திறந்த டிரான்ஸ்பார்மர்யின் வைண்டிங்குகள் பிறகு குளிரூட்டல் பற்றி பார்ப்போம் அவை சிறிய ஏர் டிரான்ஸ்பார்மர் பெரிய ஆயில் டிரான்ஸ்பார்மர் குளிரூட்டல் என்பது ஒரு பெரிய அத்தியாயமாகும் டிரான்ஸ்பார்மர்களுக்கான எலக்ட்ரிகல் பொறியியலில் சில பொதுவான யோசனைகளைத் தருவதற்காக பார்ப்போம் இப்போது ஒரு டிரான்ஸ்பார்மர்யின் சமமான சர்க்யூட் பெற வேண்டும் ஏனெனில் கணக்கீடுகளை செய்வதற்கு நமக்கு ஒரு சமமான டிரான்ஸ்பார்மர் தேவைப்படும் அதற்கு நாம் ஒரு டிரான்ஸ்பார்மர்யின் சமமான சர்க்யூட் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே பொதுவாக ஒரு மின்மாற்றி லோடு உடன் இணைக்கப்படும் போதெல்லாம் அவை தூண்டல் லோடு என்று கருதுவோம் எனவே லோடு ரெசிஸ்டன்ஸ் RL ரியாக்டன்ஸ் XL j எதுவும் இல்லை ஆனால் சிக்கலைத் தீர்க்கும்போது j ஆபரேட்டரை வைக்க வேண்டும் மற்றும் லோடு முழுவதும் வோல்டேஜ் V2 ஆகும் இது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இது R1 X1 ஆகும் இது முதன்மை பக்க ரெசிஸ்டன்ஸ் V1 என்பது விநியோக வோல்டேஜ் ஆகும் இதன் மின்சாரம் I0 ஆகும் இது லோடு மின்சாரமல்ல இந்த மின்சார I1 I1 I0 I2 அதாவது பேசர் இந்த மின்சாரத்தை இந்த பக்கமாக நாம் I1 I2 இதை நாம் அழைக்கலாம் எனவே இதுவும் R2 X2 ஆகும் அதாவது இந்த வைண்டிங் இந்த பகுதிகள் ஐடியல் டிரான்ஸ்பார்மர்கள் என்று அழைக்கின்றன எனவே இதன் பொருள் இந்த முறையில் E1 E2 N1 N2 ஒரு ஐடியல் டிரான்ஸ்பார்மர் ஆகும் இது டிரான்ஸ்பார்மர்யிலிருந்து இரண்டு வைண்டிங் குறிக்கப்படுவது எனவே இது E1 E2 எனவே இந்த பகுதியில் காட்டப்பட்டுள்ளது இலட்சிய டிரான்ஸ்பார்மர் இந்த லோடு வழியாக பாயும் மின்சாரம் I2 மற்றும் இந்த மின்சாரம் I1 மற்றும் இது I2 எனவே இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நாம் ஒரு சமமான சர்க்யூட் செய்ய வேண்டும் அல்லது இந்த அளவுருக்கள் அனைத்தையும் இந்த அளவுருக்கள் முதன்மை பக்கத்திற்கு கொண்டு வருவது இது ஒரு வழி அல்லது இந்த அளவுருக்கள் அனைத்தையும் இரண்டாம் பக்கத்திற்கு கொண்டு வரும் எனவே இரண்டாம் நிலை அளவுருவை முதன்மை பக்கத்திற்கு கொண்டு செல்வது எனவே அதை எவ்வாறு செய்வது எனவே இது ஒரு ஐடியல் டிரான்ஸ்பார்மர் நாம் எல்லாவற்றையும் பிரதிநிதித்துவப்படுத்திய விதம் இந்த E1 E2 இது இங்கே எழுதப்பட்ட ஒரு ஐடியல் டிரான்ஸ்பார்மர் எனவே ஒரு டிரான்ஸ்பார்மர்யின் சமமான சர்க்யூட் இதுதான் இது எல்லாவற்றையும் ஒரு பக்கத்திற்கு கொண்டு வர வேண்டிய சிக்கலை நாம் தீர்க்கிறோம் இப்போது சமமான சர்க்யூட் எளிமைப்படுத்தப்படலாம் இரண்டாம் நிலை ரெசிஸ்டன்ஸ் மாற்றலாம் மற்றும் ரியாக்டன்ஸ் முதன்மை பக்கத்திற்கு E2 இன் விகிதம் E1 இன் விகிதம் அளவு அல்லது கட்டத்திற்கு பாதிக்க படாமல் கொண்டு வருவோம் அதாவது இது ஒரு ஐடியல் டிரான்ஸ்பார்மர் போல எனவே E1 E2 இது ஒருபோதும் பாதிக்கப்படாது அதே போல் R2 X2 அல்ல இந்த லோடு முதன்மை பக்கமாக மாறும் இப்போது அவ்வாறு செய்தால் முதன்மை சர்க்யூட் வட்டத்தில் ரெசிஸ்டன்ஸ் R2 ஐ மாற்றலாம் அதாவது R2 பதிலாக R2 இரண்டாம் நிலை மின்சாரத்தின் காரணமாக உறிஞ்சப்படும் சக்தி உதாரணமாக எடுத்துக்காட்டாக இந்த சர்க்யூட் எடுத்துக் கொள்ளுங்கள் எடுத்துக்காட்டாக இந்த பக்கத்தை இந்த பக்கத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் இந்த பக்க சக்தி I22 R2அளவாக இருக்கும் இப்போது இந்த சப்ளைக்கு ஒத்த சமமான எதிர்ப்பை நான் வைக்க விரும்பினால் எனக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வதில் முதன்மை பக்கத்தில் இந்த மதிப்பு R2 என்று வைத்துக்கொள்வோம் எனவே இந்த பக்க இழப்பு அது R2 அங்கு I2 R2 எனவே இந்த I2 2 R2 இழப்பு மற்றும் இந்த இழப்பு இரண்டும் சமமாக இருக்க வேண்டும் அதாவது நான் அதற்கு சமமான மதிப்பைப் பெறுவேன் அதாவது E1 E2 விகிதம் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும் நாம் சமமாக கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு எதிர்ப்பை R2 செருக வேண்டும் அதேசமயம் இழப்பு நாம் மாற்றும் அடிப்படையில் R2 I2 2 I2 2 R2 மட்டுமே இருக்க வேண்டும் எனவே அப்படியானால் அதாவது R2 I2 2 R2 I2 2 I2 I2 2 R2 இப்போது இதிலிருந்து I2 I2 N1 N2 ஏனெனில் இந்த வரைபடத்திலிருந்து இது இந்த டர்ன்ஸ் விகிதம் N1 மற்றும் இந்த டர்ன்ஸ் விகிதம் N2 இங்கே மின்சாரமானது I2 ஆகையால் இதை I2 N1 ஆக மாற்றலாம் இது முதன்மை பக்கத்தின் mmf இரண்டாம் பக்கத்தின் mmf N2 I2 எனவே இது I2 மற்றும் இது N2 இல் உள்ளது எனவே N2 I2 I2 N1 அதாவது I2 I2 N2 N1 அல்லது I2 I2 N1 N2 எனவே அது தான் இங்கு எழுதப்பட்டுள்ளது இதன் பொருள் இங்கே I2 I2 N1 N2 ஆகையால் N1 N2 2 R2 ஆனால் K நாம் முன்னர் பார்த்த K விகிதம் N1 N2 R2 என்பது K 2 R2 x2 ஒத்த ரியாக்டன்ஸ்யும் மாற்றப்படலாம் எனவே X2 மேலும் K 2 X2 ஆக இருக்கும் எனவே அது அப்படியானால் R2 L 2 R2 மற்றும் X2 K 2 X2 எனவே இப்போது இரண்டாம் பக்கத்தை ஒரு ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ரியாக்டன்ஸ் முதன்மை பக்கத்திற்கு மாற்றப்பட்டது என்று அழைக்கிறோம் ஆனால் இது இது ஒரு ஐடியல் டிரான்ஸ்பார்மர் லோடு RL XL உள்ளது V2 கூட உள்ளது எனவே இந்த முறையில் மாற்றப்படும் எனவே இரண்டாம் நிலை V2 E2 எனவே V2 என்பது V2 E2 ஆக இருப்பதால் இந்த விஷயத்தை R2 மற்றும் XL முழுவதும் வோல்டேஜ் V2 இன் முதன்மை பக்கத்திற்கு சமமான வோல்டேஜ் என்னவாக இருக்கும் அது K V2 முதன்மை பக்கத்திற்கு வரும் எனவே அந்த முறையில் மற்றும் இந்த R L மற்றும் X L இதேபோல் அதை முதன்மை பக்கத்திற்கு கொண்டு வர முடியும் R L மேலும் R L X L' X L ஆக இருக்கும் அதுவும் முதன்மை பக்கத்திற்கு மாற்றப்படலாம் அப்படியானால்E1 E2 N1 N2 மற்றும் E2 V2 எனவே E1 V2 K எனவே E1 K V2 அதாவது இந்த பக்க வோல்டேஜ்மாற்றம் இது K V2 ஆக இருக்கும் ஏனெனில் இது ஐடியல் பரிமாற்றம் என்பதால் இந்த டர்ன்ஸ் விகிதம் N1 இது N2 E1 E2 N1 N2 இது E1 E2 N1 N2 ஆனால் E2 V2 ஏனெனில் இந்த விஷயம் இந்த பக்கமாக மாற்றப்படுகிறது அதாவது E2 V2 அதாவது R1 V2 K N1 N2 K எனவே E1 K V2 இந்த RL மற்றும் XL ஐ இந்த பக்கமாக மாற்றும்போது அது RL K 2 ஆக இருக்கும் இதேபோல் இது XL K 2 ஆக இருக்கும் இதை மாற்றியமைத்த வழி அதாவது RL மற்றும் அது XL ஆக இருக்கும் எனவே அதை நீக்குகிறேன் எனவே இந்த முறையில் RL K 2 RL மற்றும் XL K 2 XL E1 ஐ K V2 ஐ குறிக்கிறது இது E1 ஆகும் இது லோடு முழுவதும் K V2 வோல்டேஜ் யைக் குறிக்கிறது எனவே இது டிரான்ஸ்பார்மர்யின் சமமான சர்க்யூட் பின்னர் நாம் என்ன செய்தோம் நாம் அனைத்து இரண்டாம் நிலை அளவுருக்களையும் முதன்மை பக்கமாக மாற்றுகிறோம் இது V1 இது முதன்மை பக்க அளவுருக்கள் என்று அழைக்கிறோம் K 2 R2 K 2 X2 இரண்டாம் நிலை அளவுருக்கள் மாற்ற விகிதம் 2 பெருக்கினால் கிடைக்கிறது இது K 2 என்பது அனைத்து அளவுருக்கள் எதிர்ப்பும் ரியாக்டன்ஸ்யும் K 2 பெருக்க வேண்டும் மற்றும் இது K V2 ஆக இருக்க வேண்டும் எனவே கணக்கீடு பார்வையில் இதை மனதில் கொள்ள வேண்டும் ஆனால் கேள்வி என்னவென்றால் இந்த I0 மின்சாரம் முழு லோடு மின்சாரத்துடன் ஒப்பிடும்போது மிகவும் சிறியது பொதுவாக 3 முதல் 5 சதவீதம் எனவே இந்த வகையான தொடர் இணையான சர்க்யூட் கணக்கீடு செய்தால் அது எளிதானது அல்ல இதுக்கு நேரம் எடுக்கும் எனவே அந்த முறையில் இந்த கிளை துல்லியத்தை இழக்காமல் இங்கே வைப்போம் இந்த கிளை இங்கிருந்து அகற்றப்படும் இது I0 ஆக இருக்கும் எனவே எளிதான கணக்கீட்டிற்கு பிழை மிகவும் குறைவாக இருக்கும் இந்த I0 என்பது முழு லோடு மின்சாரத்தின் 3 முதல் 5 சதவிகிதம் ஆகும் நாம் அவ்வாறு அங்கு செய்தால் சர்க்யூட்டுகள் இதுபோல் இருக்கும் எனவே இது I1 மற்றும் இது I0 என்பது அந்த முறையில் I1 I0 I2 எனவே இது மொத்த ரெசிஸ்டன்ஸ் R1 K 2R2 லோடு தனியாக இருப்பதை நாம் கருதுவோம் மொத்த ரெசிஸ்டன்ஸ் லோடு X1 K 2 முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை சமமான ரெசிஸ்டன்ஸ் ஆகும் எனவே Re R1 K 2 R2 XE1 X1 K 2 X2 எனவே இது ஒரு தோராயமான சமமான சர்க்யூட் மற்றும் இந்த பக்க வோல்டேஜ் V2 ஆக இருக்கும் இது K V2 என்று கூறுகிறது இது விநியோக வோல்டேஜ் ஆகும் அப்படியானால் இது தோராயமான சமமான சர்க்யூட் RE1 XE1 இது இந்த மதிப்பு முதன்மை பக்கத்தைக் குறிக்கிறது ஏனெனில் நாம் அதை முதன்மை பக்கத்திற்கு கொண்டு வந்தோம் இதேபோல் முதன்மை பக்கம் குறிப்பிடப்படும் RL 1 K 2 RL மற்றும் XL1 K 2 XL இது லோடு அளவுருக்கள் முதன்மை அளவுருக்களை இரண்டாம் பக்கத்திற்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறேன் அவ்வாறு கொண்டு வந்தால் rp xm எல்லாம் உட்பட பல விஷயங்கள் மாறும் எனவே அந்த வழக்கில் R2 R1 K 2 X2 X1 K 2 ஆக இருக்க வேண்டும் இதேபோல் மேலும் இது இரண்டாம் பக்கத்தைக் குறித்தால் RL K 2 XL K 2ஆக இருக்க வேண்டும் இதேபோல் வோல்டேஜ் ம் மாற்றப்பட்டிருக்கும் K இன் பெருக்கத்திற்கு பதிலாக K வகுக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவே நான் கணக்கீடுகளை தீர்ப்பேன் எனவே ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்பார்மர் முதன்மைக்கு 2000 திருப்பங்களையும் இரண்டாம் பக்கத்தில் 800 திருப்பங்களையும் கொண்டுள்ளது அதன் லோடு மின்சாரம் 0 2 பின்தங்கிய பவர் பேக்டர்க்கு 5 ஆம்பியர் நோலோடு பவர் பேக்டர் மிகவும் மோசமாக உள்ளது எனவே வைண்டிங்களில் வோல்ட் வீழ்ச்சியை கருதுவது தவிர்க்கப்படுகிறது எனவே வீழ்ச்சியை புறக்கணிப்பது முதன்மை மின்சாரத்தையும் பவர் பேக்டர்யையும் தீர்மானிக்கிறது இரண்டாம் நிலை மின்சாரம் 100 ஆம்பியராக இருக்கும்போது 0 85 பின்தங்கிய பவர் பேக்டர் எனவே இதுதான் கணக்கீடு எனவே இப்போது நமக்கு I2 N1 I2 N2 தெரியும் இப்போது அனைத்து சூத்திரங்களும் மற்றும் I2 க்கு அறியப்பட்டவை 0 85 பவர் பேக்டர் பின்தங்கிய நிலையில் 100 ஆம்பியர் ஆகும் எனவே I2 N2 மற்றும் I2 அனைத்து தரவும் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே I2 கணக்கீடு 40 ஆம்பியர் மற்றும் இது 0 85 பின்தங்கி இருக்கிறது இது I2 ஆகும் இப்போது இரண்டாம் நிலை பவர் பேக்டர் 0 8 டிகிரி எனவே இது இரண்டாம் நிலை பவர் பேக்டர் என்று அழைக்கப்படுகிறது இது கொடுக்கப்பட்ட கணக்கீடு இரண்டாம் நிலை மின்சாரம் நூறு ஆம்பியராக இருக்கும்போது 0 85 பின்தங்கிய பவர் பேக்டர் இப்போது I0 க்கு 5 ஆம்பியர் மற்றும் cos ∅ 0 0 2 வழங்கப்படுகிறது எனவே ∅ 0 78 5 டிகிரி இப்போது ∅ ஒரு குறிப்பாக பேசர் வரைபடத்தை வரைந்தால் இது V1 ஆகவும் I1 I1 I0 I2 இது I2 I2 மற்றும் I2 ரெசிஸ்டன்ஸ் கட்டத்தில் உள்ளன அதனால்தான் இது I2 மற்றும் இது I2 எனவே இது கர்சரைப் பாருங்கள் மற்றும் இதை உருவாக்குகிறது இது I2 மற்றும் இது I1 I0 இந்த விஷயம் மற்றும் இந்த ∅ 0 கோணம் ∅ 0 இது 78 5 டிகிரி எனவே இதன் பொருள் I1 cos ∅ 1 இது I1 மற்றும் இதுதான் cos ∅ 1 என்று அழைக்கப்படுகிறது இது OA OA OB BA நான் இங்கே எழுதவில்லை இந்த y அச்சில் வெர்டிகல் அச்சில் V1 என்று கூறுகிறது எனவே OB BA இதேபோல் இந்த பக்கமானது I1 sin ∅ 1 அடிப்படையில் I1 sin ∅ 1 OD என்பது OC CD எனவே அனைத்து கோணங்களும் குறிக்கப்பட்டன மற்றும் மின்சாரங்களும் கணக்கிடப்படுகின்றன எனவே இதை I1 cos ∅ 1 I2 cos 31 8 டிகிரி I0 cos ∅ 0 அது எதுவாக இருந்தாலும் I1 cos ∅ 1 நமக்கு 35 என்று கிடைக்கும் எனவே இந்த AB இந்த கூறு இதைச் சிறிது சிறிதாகச் செய்யுங்கள் அது மிகவும் எளிமையானதாக இருக்கும் எல்லாவற்றையும் நான் குறிக்கிறேன் இதேபோல் I1 sin ∅ 1 I0 sin ∅ 0 I2 sin 31 8 டிகிரி 98 கிடைக்கும் எனவே இந்த I1 cos ∅ 1 இந்த I1sin ∅ 1 2 மற்றும் அதை கூட்டினால் அவ்வாறு செய்தால் I1 43 6 ஆம்பியர் கிடைக்கும் ஏனெனில் sin 2 ∅ 1 cos ∅ 1 1 மேலும் இந்த I1 cos ∅ 1 மற்றும் I1 sin ∅ 1 I1 sin ∅ 1 I1 cos ∅ 1 6 டிகிரி எனவே cos ∅ 1 வரும் 0 எனவே இதுதான் பதில் மற்றொன்று 2200 220 வோல்ட் முதன்மை பக்கமாகும் இந்த வோல்ட் இரண்டாம் நிலை பக்கமாகும் ஸ்டெப் அப் டிரான்ஸ்பார்மர் சிங்கிள் பேஸ்ம் 50 ஹெர்ட்ஸ் ப்ரீக்வென்சி ரெசிஸ்டான்சி இ 1 25Ω ரியாக்டன்ஸ் 4 Ω மற்றும் உயர் வோல்டேஜ்வைண்டிங்களில் வினைபுரியும் மற்றும் குறைந்த வோல்டேஜ்வைண்டிங் 0 04 Ω ரெசிஸ்டன்ஸ்மற்றும் 0 15 Ω ரியாக்டன்ஸ் இது முதன்மை பக்கமாகும் இது இரண்டாம் நிலை பக்கமாகும்கொடுக்கப்பட்டுள்ளது எனவே உயர் வோல்டேஜ் பக்கத்தின் அடிப்படையில் குறைந்த வோல்டேஜ் பக்கத்தின் சமமான ரெசிஸ்டன்ஸ் யும் ரியாக்டன்ஸ்யையும் கணக்கிடுங்கள் b குறைந்த வோல்டேஜ் பக்கத்தின் அடிப்படையில் உயர் வோல்டேஜ் பக்கத்தின் சமமான ரெசிஸ்டன்ஸ்மற்றும் ரியாக்டன்ஸ் இருபுறமும் அதைப் பெற வேண்டும் எனவே R1 R2 வழங்கப்படுகிறது X1 X2 வழங்கப்படுகிறது முதன்மை பக்கத்திற்கு R1 X1 இரண்டாம் பக்கத்திற்கு R2 X2 வழங்கப்படுகிறது K வழங்கப்படுகிறது N1 N2 V1 V2 இது 10 எனவே முதன்மை பக்க R2 என்பது K 2 R2 ஆக இருக்கும் 4 Ω மற்றும் X2 K 2 X2 ஆக இருக்கும் எனவே 10 2 0 5 15 ஆகையால் உயர் வோல்டேஜ் பக்கத்தை ஒரு முதன்மை வைண்டிங் எனில் இங்கே முதன்மை பக்கமானது உயர் வோல்டேஜ் பக்கமாகும் எனவே இந்த வழக்கில் RE1 R1 R2 சேர்க்க 5 52 Ω கிடைக்கும் இதேபோல் XE1 ஆனது X1 X2 சேர் 19 Ω இப்போது B பகுதி இரண்டாம் பக்கத்திற்கு குறிப்பிடப்படுகிறது இந்த வழக்கில் அது அது R1 ஆக இருக்கும் ஏனென்றால் R1 X1 இரண்டாம் பக்கத்திற்கு கொண்டு செல்கிறோம் R2 X2 அல்ல முதன்மை பக்கத்தை இரண்டாம் நிலை பக்கமாக மாற்றுகிறோம் உயர் வோல்டேஜ் குறைந்த வோல்டேஜ் பக்கமாக மாற்றுகிறோம் எனவே அந்த நேரத்தில் உயர் வோல்டேஜ் பக்க ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸ் K2 அதனால்தான் R1 K2 எனவே இது 1 25 2 0 125 Ω மற்றும் X1 X1 K2 ஆக இருக்கும் இது 10 04 Ω ஆகும் எனவே குறைந்த வோல்டேஜ் பக்கத்தின் அடிப்படையில் இப்போது இரண்டாம் நிலை இது RE2 R2 R1 0 X2 சேர்த்தால் அது 0 19 Ω இருக்கும் ஆனால் இங்கே ஒரு விஷயம் பாருங்கள் இது 19 Ω அது 5 25 Ω மற்றும் இரண்டாம் நிலை அது 0 0525 Ω மற்றும் முதன்மைக்கு முழு விஷயத்தையும் கொண்டு வர விரும்பினால் முதன்மை பக்கம் 100 ஐ பெருக்கினால் அது 5 25 Ω ஆக இருக்கும் இது 19 Ω அல்லது அதற்கு நேர்மாறாக செய்யலாம் அதிலிருந்து கணக்கீடு சரியானதா இல்லையா என்பதை சரிபார்க்க முடியும்